வணக்கம் நான் ஐஐடி கான்பூரிலிருந்து ஜெயந்த சாட்டர்ஜி மேலாண்மை சேவைகள் மற்றும் இன்றைய உலகில் சமகால சிக்கல்கள் மற்றும் அனைத்து வணிகங்களுக்கும் ஒரு தத்துவமாக சேவையின் புதிய முன்னுதாரணம் பற்றி உங்களுடன் விவாதிக்கிறேன் கடந்த அமர்வில் அதே சேவை நிகழ்வுக்கு நுகர்வோர் எதிர்வினையின் பன்முகத்தன்மை மற்றும் பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழிந்துபோகும் பிரச்சினைகள் காரணமாக சேவையின் உறுதியற்ற தன்மை காரணமாக சேவை வணிகத்தால் ஏற்படும் சிக்கல்கள் அல்லது சவால்களைப் பற்றி நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம் கடந்த அமர்வில் சவால்களின் தன்மை மற்றும் தொடர்ச்சியான தொடு புள்ளிகள் மூலம் நாம் உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான குறிக்கோள் மற்றும் சேவையைப் பற்றிய நமது புரிதல் ஆகியவை அனுபவத்தின் முடிவில் நீடித்த நல்ல உணர்வை ஊக்குவிக்கும் ஒரு சேவையின் நன்மையைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுங்கள் ஒரு பக்கத்தில் ஒரே வாடிக்கையாளரிடமிருந்து மீண்டும் மீண்டும் வணிகத்தை உறுதி செய்யும் அந்த பரிந்துரை வக்காலத்து சேவை வணிகத்தில் மிக முக்கியமானது ஏனெனில் சேவை வணிகத்தில் உள்ள நுழைவுத் தடை பெரும்பாலும் குறைவாக இருப்பதாலும் ஒரு சேவை வணிகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை விரைவாகப் பின்பற்றுவதாலும் சில பெரிய உற்பத்தித் தொழில்களை விட சேவை வணிகம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது இறுதியில் அது சேவை நுகர்வோரின் நேர்மறையான அனுபவத்தின் உண்மைத்தன்மையாகும் இது உறுதியற்ற தன்மை மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் சவாலை நிர்வகிப்பதில் மையமாக உள்ளது அதனால் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களை எங்கள் வணிக கூட்டாளர்களாக எங்கள் சேவை இணை உருவாக்கியாக மாற்ற முடியும் எனவே IHIP சவாலுக்கான இந்த பதிலில் இரண்டு முக்கிய புள்ளிகள் என்னவென்றால் தொடு புள்ளிகளில் நாம் உறுதியான தடயங்களை வழங்க வேண்டும் இது சேவை செயல்திறன் பற்றிய தொடர்ச்சியான கருத்துக்களை உருவாக்குகிறது மேலும் அனைத்து வகையான தகவல்தொடர்பு உபகரணங்கள் நடைமுறை பணியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு சேவையை வழங்கும் அவர்களின் செயல்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து முன்னிலைப்படுத்துகிறோம் தொழில்முறை தரத்தை கடைபிடித்தல் வாடிக்கையாளர் நலனில் ஆழ்ந்த நம்பிக்கை ஆகியவற்றை சித்தரிப்பதன் மூலம் தொடு புள்ளிகள் மூலம் நாம் தொடர்ந்து இவற்றைத் திட்டமிட முடியும் சேவை ஓட்டத்தின் மூலம் அந்த நீடித்த நல்ல உணர்வை சேவையின் போது மற்றும் சேவைக்குப் பிறகு நேர்மறையான உணர்வை உருவாக்க முடியும் அதனால் வெளிப்படையாக நீங்கள் முன் வரிசை பணியாளர்கள் தொடு புள்ளி பணியாளர்களை பார்க்க முடியும் அவர்கள் உண்மையின் தருணங்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் பாதுகாவலர்கள் அங்கு அந்த சேவையின் தரம் குறித்து நுகர்வோரால் பதிவுகள் உருவாகின்றன கல்வி ஆலோசனை போன்ற நான்கு நட்சத்திர ஐந்து நட்சத்திர ஹோட்டல் நர்சிங் ஹோம் அல்லது பிற சுகாதார வசதிகள் போன்ற மிக உயர்ந்த தொடர்பு சேவைகளில் முதன்மை தூதர்கள் செய்தி கன்வேயர்கள் இம்ப்ரெஷன் கிரியேட்டர்கள் போன்ற சேவை ஊழியர்கள் அசைக்க முடியாத சேவை அனுபவம் ஆகும் தொடு புள்ளியின் தனிப்பயனாக்கம் என்பது ஒரு ஆழமான பொருள் சேவை வழங்குநர்களும் மனிதர்கள் என்று முதல் வாரத்தில் எங்கள் மேலோட்ட அமர்வுகளில் சுருக்கமாக விவாதித்தோம் அவர்களுக்கும் வெவ்வேறு நாட்கள் துக்கங்கள் மற்றும் மகிழ்ச்சிகள் உள்ளன அவர்கள் வெவ்வேறு இடங்களில் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நாங்கள் ஒரு நேர்மறையான பணியாளர் சேவை அணுகுமுறையை விரும்புகிறோம் உள்நாட்டில் கூட அவர்கள் குழப்பத்தில் இருக்கலாம் இதற்காக எங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் சிறப்பு கவனம் சிறப்பு அமைப்பு அமைப்புகள் கட்டமைப்புகள் மற்றும் கலாச்சார வளர்ச்சிகள் தேவை சேவைகளின் விஷயத்தில் உயர் தொடர்பு அவசியமில்லை ஆனால் திரைக்குப் பின்னால் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஒரு பாக்கெட்டை கூரியர் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் போது ஒரு முக்கியமான தருணத்தில் 24 மணிநேரம் அல்லது 48 மணி நேரத்திற்குள் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு அல்லது எதிர்பார்ப்பு கூட கவலையால் நிறைந்துள்ளது மற்றும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் சரியான நேரத்தில் சரியான விநியோகத்தைப் பற்றியது இது ஒரு டெண்டர் ஆவணமாக இருக்கலாம் இது ஒரு விண்ணப்ப படிவமாக இருக்கலாம் சில விஷயங்களுக்காக அதிகாரிகளிடம் அறிவிப்பாக இருக்கலாம் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நேரம் மிக முக்கியமானது மற்றும் செயல்பாட்டின் போது சேவை முடியும் வரை அது சரியான நேரத்தில் நடக்கிறது என எங்களுக்குத் தெரியாது இந்த விண்ணப்பத்திற்கான கடைசி தேதியுடன் நான் சரியாக இருக்கப் போகிறேன் இந்த நிச்சயமற்ற தன்மை உறுதியற்ற தருணங்களால் நிரம்பியிருப்பதால் வாடிக்கையாளருடன் நிறைய தகவல்கள் நிறைய செயல்முறைகள் பின்புறத்தில் நடக்கும் விஷயங்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கண்காணிப்பு வசதியை வழங்கும் அனைத்து கூரியர் நிறுவனங்களையும் நீங்கள் அறிவீர்கள் சிலர் இந்த வசதியை மற்றவர்களை விட மிகச்சிறப்பாக வழங்குகிறார்கள் அங்கு உங்கள் பேக்கேஜ் இருக்கும் இடத்தை நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் சேவைகள் உங்களுக்கு செயலூக்கமான செய்திகளை வழங்கும் மேலும் இவை அனைத்தும் உங்களது மக்களுக்கு சேவை பணியாளர்களுக்கு உள் சந்தைப்படுத்தல் செய்திகளின் தொடர்ச்சியான ஓட்டத்திற்கு முக்கியமாகும் நுகர்வோருடன் வெளிப்புற நம்பிக்கையை உருவாக்குதல் வாடிக்கையாளருடன் வெளிப்புறமாக நல்ல உணர்வை உருவாக்குதல் உத்தரவாதத்தை உருவாக்குதல் ஒரு கூரியர் நிறுவனமாக சேவை வழங்குநராக உங்கள் நம்பகத்தன்மை குறித்து வாடிக்கையாளர் மனதில் நம்பிக்கையை உருவாக்குதல் உங்கள் மக்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் செயல்முறைகள் உங்கள் சேவை பணியாளர்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கும் செயல்முறைகள் நீங்கள் எப்படி வியாபாரம் செய்கிறீர்கள் மற்றும் அவர்கள் எவ்வாறு பங்களிக்கிறார்கள் என்பது பற்றி உங்கள் சேவை பணியாளர்களுக்கு தகவல் அளிப்பது போன்றவற்றில் நீங்கள் சமமான கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் எனவே முந்தைய அமர்வில் நாங்கள் விவாதித்த முக்கோணத்தை சமநிலைப்படுத்தும் இந்த தேவை ஒருபுறம் தொடு புள்ளிகள் மற்றும் சேவை ஓட்டத்தை நிர்வகிக்கும் வெளிப்புற மார்க்கெட்டிங் மற்றும் மறுபுறம் உள் மார்க்கெட்டிங் உங்கள் சொந்த மக்களுக்கு தொடர்ந்து பின்னூட்டம் தகவல் வாடிக்கையாளர் எதிர்வினையின் ஓட்டத்தை நிர்வகிக்கிறது சிறந்த சேவைக்கு அத்தியாவசியமான கூட்டாட்சியை உருவாக்க நுகர்வோர் மற்றும் சேவை ஊழியர்களிடையே உள்ள இடைவெளியைக் குறைக்கவும் உற்பத்தியில் இந்த வாடிக்கையாளர் ஈடுபாடு பற்றி நாங்கள் பின்னர் விரிவாக விவாதிப்போம் ஆனால் இந்த நேரத்தில் வாடிக்கையாளர் அடிக்கடி சேவையை மேம்படுத்துவதில் ஆர்வத்துடன் பங்கேற்பார் என்பதை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் இறுதி செயல்திறனை சிறப்பாக செய்ய அவர் தகவல்களையும் வளங்களையும் கொண்டு வருவார் ஏனெனில் சேவை நன்றாக நடைபெறுவதற்கு அவருக்கும் சமமான பங்கு உள்ளது தகவலுடன் அவர்களின் பங்கேற்பை நீங்கள் செயல்படுத்தினால் அவர்களின் ஆர்வத்தை உங்கள் பதில் பொறிமுறையால் ஆதரிக்க முடியும் பின்னர் முழு செயல்திறனும் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக இந்த நாட்களில் பல பல் அறைகளில் அறுவை சிகிச்சையின் தன்மையை விளக்க நிறைய ஆடியோ காட்சி தகவல்கள் வழங்கப்படுகின்றன அந்த நபர் வேர் கால்வாய் சிகிச்சை அல்லது பற்களை மூடுதல் அல்லது வேறு ஏதேனும் செயல்முறை போன்றவற்றை செய்யப் போகிறார் அந்த அறிவு பரிமாற்றத்தில் நோயாளியின் கவலை நிலை குறையும் மற்றும் நோயாளி அமைதியாக இருக்கிறார் மற்றும் நோயாளி மாற்றப்படுகிறார் மொத்தத்தில் செயல்முறை மிகவும் சிறப்பாக செல்லும் சேவை வழங்குநருக்கும் சேவை நுகர்வோருக்கும் இடையே ஒரு நல்ல அறிவுப் பரிமாற்றத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடிந்தால் அவற்றில் சில தானாக செய்யப்படலாம் அவற்றில் சில சுய சேவை தொழில்நுட்பமாக இருக்க முடியும் இறுதியில் ஒரு சிறந்த முடிவை உருவாக்க முடியும் நிச்சயமாக சேவைகளின் புதிய பரிமாணம் இந்த நாட்களில் அடிக்கடி உருவாக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு ஜிம்மில் இன்றைய செயல்பாட்டை அல்லது ஜிம்மில் செயல்படும் செயல்முறையை ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு வகையான சேவை மற்றும் இப்போது அதிக தேவை உள்ளது எனவே சில உபகரணங்கள் வைக்கப்பட்டு சில நடைமுறைகளைச் செய்யக்கூடிய ஜிம்மைப் பற்றி யோசிப்பதற்குப் பதிலாக நீங்கள் வாடிக்கையாளரின் ஆரோக்கியத்தை உருவாக்கி ஜிம் வாடிக்கையாளருக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் எண்ணிக்கை எரியும் கலோரிகளின் எண்ணிக்கை பற்றிய தகவல் ஓட்டத்தை உருவாக்கினால் அங்குலங்களின் எண்ணிக்கை கிலோகிராம்களின் எண்ணிக்கை பக்கவாதிகளின் எண்ணிக்கை ஆகியவை சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரை ஒரு அறிவுள்ள வாடிக்கையாளரை நீங்கள் உருவாக்க முடியும் அவர் எல்லா வகையிலும் மிகவும் திருப்திகரமான வாடிக்கையாளராக இருப்பார் சேவையின் மற்ற இரண்டு சவால்களை எதிர்கொள்ள இந்த தொடு புள்ளிகள் மற்றும் மலர் பற்றிய புரிதலும் முக்கியம் இது ஒரு இசை செயல்திறன் ஒரு இசை வாசிப்பு அல்லது துணை ஒலிபரப்புக்கான மாற்று சேனல்களை உருவாக்குவதன் மூலம் இது ஒரு பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழியக்கூடிய தன்மை ஆகும் இது ஒரு ஸ்ட்ரீமிங் சேவை ஒரு ஒளிபரப்பு சேவை ஆகியவற்றை உருவாக்குவதன் மூலம் ஒரு அழிந்துபோகக்கூடிய மற்றும் மிகவும் உறுதியற்ற சேவைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்மையான செயல்திறன் நேரடி இசை நிகழ்ச்சி ஸ்ட்ரீமிங் செய்ய டிவியின் அமைக்கப்பட்ட பெட்டியில் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது அல்லது பின்னர் உங்கள் திறனை யூடியூப்பில் பார்க்கலாம் இவை அனைத்தும் அழிவை நிர்வகிப்பதற்கான பல்வேறு வழிகள் மற்றும் நிச்சயமாக இவை தேவைக்கு அதிகமான வழிவகைகளை நிர்வகிக்க சில ஒத்த செயல்முறைகளைப் பயன்படுத்தலாம் ஆடிட்டோரியம் நிரம்பியிருப்பதாலும் வாய்ப்பு இழக்கப்படுகிறது மக்கள் வெளியில் நிற்பதால் ஓபராவை இப்போது அனுபவிக்க முடியாது இந்த நாட்களில் நீங்கள் ஓபரா ஹவுஸுக்கு வெளியே ஒரு பெரிய திரையை உருவாக்குகிறீர்கள் ஆடிட்டோரியம் நிரம்பியிருப்பதால் அங்கு டிக்கெட் வாங்க முடியாதவர்களுக்கு ஓபராவின் சில பகுதிகளையாவது வெளியே இன்னும் அனுபவிக்க முடியும் இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஒரு எதிர்கால வாடிக்கையாளரை உருவாக்க முடியும் அடுத்த நபர் அடுத்த செயல்திறனுக்காக அடுத்த வாரங்களில் திரும்பி வரலாம் இவை சில சிறிய உதாரணங்கள் நிச்சயமாக நாம் இதை பின்னர் விரிவாக எடுத்துக்கொள்வோம் இந்த திறனை நாங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறோம் மற்றும் கோரிக்கைகள் தேவை மேலாண்மை அமைப்பு சேவை மேலாண்மையில் திறன் மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றுடன் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நாம் இன்னும் விரிவாக விவாதிப்போம் இது வாடிக்கையாளரை ஈடுபடுத்துவதன் மூலம் நாம் வாடிக்கையாளருக்கு அதிக அறிவு மற்றும் உள்ளீட்டைத் தெரிவிப்பதன் மூலம் மட்டுமல்லாமல் அசையாத் தன்மையை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்பது மிகவும் முக்கியம் சேவையின் போது மற்றும் அதற்குப் பிறகு உங்கள் சேவை பணியாளர்களுக்கும் சேவை நுகர்வோருக்கும் இடையில் ஒரு தகவல்தொடர்பு ஓட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நாங்கள் அதிக தகவலறிந்த பங்கேற்பாளரை மேலும் தகவலறிந்த இணை தயாரிப்பாளரை உருவாக்க முடியும் சேவை வழங்குநர்களின் மனதிலும் சேவை நுகர்வோரின் மனதிலும் நீங்கள் மகிழ்ச்சியை உருவாக்கலாம் சேவையின் அழிவு போன்ற பிற சவால்களை நிர்வகிக்க நீங்கள் அதே நுட்பங்கள் அல்லது அதே அணுகுமுறைகள் அல்லது அதே சேவை தத்துவத்தையும் பயன்படுத்தலாம் இந்த உறுதியற்ற பிரச்சனையின் ஒரு சிறிய ஆழமான முடிவுக்கு நாம் வருவோம் மேலும் இவை சுருக்கம் எனப்படும் சுருக்கம் நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக இந்த போன் ஒரு கான்கிரீட் பொருள் இந்த ஃபோன் திரை வண்ணம் இவை அனைத்தையும் எடுத்துக் கொள்ளும் எந்த நுகர்வோருக்கும் புறநிலை தகவல்தொடர்பாக இருக்கும் என நான் நினைக்கும் எடை கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கும் எடையைப் போலவே இருக்கும் ஆனால் சேவையில் அது உறுதியற்ற இயல்பு என்பதால் சேவையைப் பற்றி அறிய உங்களுக்கு எந்த வழியும் இல்லை அதற்கு முன் தேட முடியாத பிரச்சனை மற்றும் ஒவ்வொரு சேவையும் கிட்டத்தட்ட தனித்துவமானது பரிமாணப்படுத்தப்பட்ட உடல் தொடர்புகள் இல்லை இது ஓரளவு சுருக்கமாக மாறி இறுதியாக பல சேவைகள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் எனவே அவர்கள் மனநலமின்மை என்று நாம் அழைக்கும் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் CT ஸ்கேன் முழு பெயர் கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி பற்றி உங்களுக்குத் தெரியும் உங்கள் இதயம் மற்றும் இதய பகுதி அடைப்பு நிலைமைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி அறிய ஆக்கிரமிப்பு அல்லாத சேவைக்கு மிக விரைவான மற்றும் அதிவேக கம்ப்யூட்டட் டோமோகிராஃபியைப் பயன்படுத்த இப்போது ஒரு புதிய சேவை உள்ளது அறுவைசிகிச்சை என்றால் உங்கள் உள் உறுப்பைத் தொட்டிருந்தால் முன்பு மிகவும் சிக்கலான வழிகள் இருந்தன இப்போது இந்த சேவை வளாகம் பலரால் அதை முழுமையாக ஆழமாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆகையால் இந்த ஆழ்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எங்கள் தகவல்தொடர்பு மற்றும் எங்கள் சேவை விளக்கக்காட்சியில் பிற பதில்களை உருவாக்க வேண்டும் அடுத்த அமர்வில் அதை எடுத்துக்கொள்வோம்